சென்ற வகுப்பில் ஒற்றைப் பிளவு விளிம்பு விளைவு பற்றி பார்த்தோம் இப்பொழுது இரட்டைப் பிளவு விளிம்பு விளைவு பற்றி பார்க்கலாம் இந்த சோதனையும் ஒற்றைப் பிளவு சோதனை மாதிரிதான் இங்கே ஒற்றை பிளவானது இரண்டு பிளவுகளாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு பிளவு இது மற்றொரு பிளவு இரண்டும் சமமான அகலத்தை கொண்டுள்ளது அதன் அகலம் a ஆகும் இரண்டு பிளவுகளுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் ஒளிபுகா இடைவெளி இருக்கிறது அதனுடைய நீளம் b ஆகும் இங்கு பிளவின் அகலம் a மற்றும் ஒளிபுகா இடைவெளியின் அகலம் b இரண்டு பிளவுகளின் மையத்திற்கு இடையேயான தூரம் d ஆகும் இது பிளவு பிரிவு என்று அழைக்கப்படுகிறது இங்கு நான் உங்களுக்கு இரண்டு பிளவுகளின் அகலம் a மற்றும் ஒளிபுகா தளத்தின் அகலம் மற்றும் பிரிவின் தூரம் d தனித்தனியாக உங்களுக்கு காட்டியுள்ளேன் இப்பொழுது தள அலையானது இணையாக வந்து இந்த இரட்டை பிளவின் மேல் விழுகிறது பிறகு 2 பிளவுகளாலும் விளிம்பு விளைவை ஏற்படுத்துகிறது இந்த இரட்டைப் பிளவுகளிலிருந்து இரண்டாவது சிறு அலைகள் வருகின்றன இந்த சிறு அலைகள் குறுக்கீட்டு விளைவு ஏற்படுத்துகின்றன நாம் இப்பொழுது சிறிது தூரத்தில் இருக்கும் திரையில் அவற்றின் செறிவான பரவல் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கலாம் மையப்புள்ளிக்கும் திரைக்கும் ஒரு நார்மல் வரைந்தால் இந்த இணையான கதிர்களை எடுத்துக் கொண்டோமானால் இவற்றிற்கிடையேயான கோணமானது Ɵ ஆகும் இப்பொழுது நாம் கீழ்க்கண்ட சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம் E E0 e iωt kR kY Sin Ɵ dy ஒற்றை பிளவில் எடுத்துக்கொண்ட படி நாம் y அச்சில் ஒரு புள்ளியை கருதுவோம் இங்கு நாம் ஒரு சிறிய அகலத்தை எடுத்துக் கொள்வோம் அது dy என்று இருக்கட்டும் இப்பொழுது வீச்சு ஆனது E0 dy இதில் நமக்கு கூடுதலான பாதை வேறுபாடு ẟ ஆகும் இது நமக்கு ky sin Ɵ ஆகும் படத்தில் காட்டியபடி இப்போது இந்த இரண்டு கதிர்களுக்கும் இடையேயான பாதை வேறுபாடானது என்னவாக இருக்கும் இது ஒரு ஒற்றை பிளவாகும் இப்பொழுது இவற்றிற்கிடையே ஒரு நார்மல் வரைந்தோம் என்றால் இதுதான் கூடுதலான பாதையாகும் பாதை வேறுபாடு a sin Ɵ இப்பொழுது நாம் தொகையீடு செய்யவேண்டியுள்ளது அதாவது தொகையீடு என்பது வரம்பு a2 மற்றும் a2 மதிப்புக்கு நாம் செய்யவேண்டும் இங்கு பிளவு அகலம் d ஆகும் நாம் d மதிப்பை எவ்வாறு பெறுகிறோம் இங்கு d என்பது b பிளஸ் a2 ஆகும் இப்பொழுது இந்த நடுவிலுள்ள ஒளி புகாத பகுதியை பார்த்தீர்களென்றால் இதனுடைய பங்கு ஒன்றுமில்லை அதாவது பாதை வேறுபாடு ஏற்படுத்துவதைத் தவிர வேறொன்றுமில்லை இதிலிருந்து ஒளியானது வருவதில்லை அதனால்தான் நாம் இங்கு ஒரு பகுதிக்கு d பிளஸ் ½ என்றும் மற்றொரு பகுதிக்கு d மைனஸ் ½ என்றும் எடுத்துக் கொள்கிறோம் இப்பொழுது பாதை வேறுபாடானது d sin Ɵ ஆகும் இப்பொழுது இந்தப் பகுதிக்கான பாதை வேறுபாடானது a sin Ɵ ஆகும் இதில் இப்போது கூடுதலான பாதை வேறுபாடானது a sin Ɵ பிளஸ் d sin Ɵ இப்பொழுது சமன்பாட்டின் முதல் பகுதியில் நாம் தொகையீடு செய்யும்பொழுது வரம்பு a2 மற்றும் a2 மதிப்பிற்கு செய்கிறோம் இரண்டாம் பகுதியில் தொகையீடு வரம்பு மதிப்பானது d மைனஸ் a2 மற்றும் d பிளஸ் a2 ஆகும் இவை இரண்டும் இந்த இரண்டு பிளவுகளில் இருந்தும் வந்து P என்ற புள்ளியில் நமக்கு விளைவை ஏற்படுத்துகிறது ஏற்கனவே நாம் ஒற்றைப் பிளவு சோதனையில் பார்த்தபடி சமன்பாட்டின் முதல் பகுதியானது கிடைக்கிறது மேற்கண்ட சமன்பாட்டில் a E0 Sin β β பொதுவாக இருப்பதை நாம் தனியாக எடுத்துக் கொள்கிறோம் மேலும் e iw t kr என்பது cos γ ஆகும் இங்கே γ என்பது என்ன இங்கு γ π d SinƟ λ இங்கு β π a SinƟ λ இங்கு நமக்கு 2 a E0 என்பது கிடைக்கிறது இது இரட்டைப் பிளவு காண மதிப்பாகும் ஒற்றை பிளவில் நமக்கு a E0 மதிப்பு கிடைத்தது ஆனால் இரட்டை பிளவில் நமக்கு 2 a E0 கிடைக்கிறது இங்கு a மதிப்பானது ஒரு நீளத்திற்கான வீச்சு ஆகும் ஒரு பிளவின் அகலமானது a ஆகும் இங்கு இரண்டு பிளவுகள் உள்ளன எனவே நமக்கு 2a என்று கிடைக்கிறது சமன்பாட்டில் உள்ள Sin β β மற்றும் Cos γ பகுதிகளை நாம் திருத்தம் செய்தால் நமக்கு கீழ்க்கண்டவாறு இன்டன்சிட்டி கிடைக்கிறது I Ep Ep I I0 Sin2 β β2 Cos2 γ இந்த Sin2 β β2 பகுதியானது ஒற்றை பிளவிற்கான விளிம்பு விளைவினால் ஏற்பட்டதாகும் மற்றும் Cos2γ என்ற பகுதியானது குறுக்கீட்டு விளைவினால் ஏற்பட்டது என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம் இவ்வாறாக நமக்கு ஒரு பகுதியானது விளிம்பு விளைவினாளும் மற்றொரு பகுதியானது குறுக்கீட்டு விளைவினாளும் ஏற்பட்டதாகும் ஆனால் இவை இரண்டும் விளிம்பு விளைவால் ஏற்பட்டது என்று நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் சமன்பாட்டில் ஒரு பகுதியானது ஒற்றை பிளவால் ஏற்பட்ட விளிம்பு விளைவினால் கிடைத்ததாகும் மற்றொரு பகுதியானது இரண்டாவது பிளவில் உண்டான சிறு அலைகளின் குறுக்கீட்டு விளைவால் ஏற்பட்டதாகும் நான் இப்பொழுது இன்டன்சிட்டிintensity சமன்பாடான I I0 Sin2 β β2 Cos2 γ என்பதை படத்தில் காட்டியபடி வரைந்தேன் என்றால் எனக்கு Sin2 β β2 என்பது முதன்மை மேக்ஸிமம் ஆக கிடைக்கிறது எனக்கு விளிம்பு விளைவின் முதன்மை மேக்ஸிமம் இரண்டாம் மேக்சிமம் மற்றும் மினிமம் கிடைக்கிறது இந்த cos பகுதியானது Ɵ மதிப்பை பொருத்ததாகும் எனவே நான் இங்கு சமன்பாட்டை Ɵ மதிப்பை சார்ந்ததாக எடுத்துள்ளேன் படத்தில் காட்டியபடி இரண்டு வகையான அலைகளில் ஒன்று cos மதிப்பையும் மற்றொன்று Sin மதிப்பையும் சார்ந்துள்ளது இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி உள்ளன எனில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் இரட்டைப் பிளவின் விளிம்பு விளைவை பெறுவீர்கள் இது குறுக்கீட்டு விளைவினால் ஏற்பட்ட மேக்ஸிமம் மினிமம் போன்று உள்ளது ஆனால் இதனுடைய இன்டன்சிட்டிintensity சமமாக இல்லை இது ஒற்றைப் பிளவினால் ஏற்பட்ட விளிம்பு விளைவில் இருந்து அதிரடியாக மாறியுள்ளது இங்கு Ɵ மதிப்பானது பூஜ்யம் ஆக இருந்தால் நமக்கு மேக்ஸிமம் இன்டன்சிட்டிintensity கிடைக்கிறது பிறகு இன்டன்சிட்டி குறைகிறது அதாவது மேக்ஸிமம் மற்றும் மினிமம் மாறி மாறி வருகிறது அதாவது குறுக்கீட்டு விளைவினால் மேக்ஸிமம் கிடைக்கிறது விளிம்பு விளைவினால் மினிமம் கிடைக்கிறது விளிம்பு விளைவினால் ஏற்படும் மேக்ஸிமம் பார்க்க முடிவதில்லை ஏனென்றால் அங்கு அந்த திசையில் ஒளி வருவதில்லை அதாவது குறிப்பிட்ட கோணத்தில் ஒளி வருவதில்லை எனவே அங்கு நமக்கு மினிமம் கிடைக்கிறது அதனால்தான் நமக்கு இங்கே குறுக்கீட்டு விளைவு ஆர்டர் கிடைக்கவில்லை அதை நான் இங்கு உங்களுக்கு விளக்குகிறேன் ஏற்கனவே நாம் விளிம்பு விளைவின் மினிமம் பெறுவதற்கான கீழ்க்கண்ட நிபந்தனையை பார்த்துள்ளோம் இங்கு a sin Ɵ mλ இங்கு γ n π அதே குறிப்பிட்ட கோணத்திற்கு நாம் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் da n m இங்கு n என்பது m குறுக்கீட்டு விளைவினால் கிடைக்காத ஆர்டர் ஆகும் இங்கு m மற்றும் n மதிப்பானது d மற்றும் a மதிப்பைச் சார்ந்தது இங்கு d sin Ɵ n λ இதுதான் குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் பெறுவதற்கான நிபந்தனையாகும் இங்கு d sin Ɵ 2n1 λ 2 இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் விளிம்பு விளைவின் மினிமம் என்பது a sin Ɵ m λ ஆகும் ஆனால் குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் என்பது d sin Ɵ n λஆகும் அதாவது m மற்றும் n மதிப்புகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்கு a sin Ɵ m λ என்பது விளிம்பு விளைவின் மினிமம் இங்கு d sin Ɵ n λ என்பது குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் இந்த ஒரே கோணத்திற்கு நாம் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் da mn n dma இங்கு n என்பது கிடைக்கப்பெறாத ஆர்டர் ஆகும் இங்கு m மற்றும் n மதிப்பானது d மற்றும் a ன் மதிப்பை சார்ந்ததாகும் இங்கு சுவாரசியமான அம்சம் என்னவென்றால் நாம் d மற்றும் a மதிப்புகளை பற்றி விவாதிக்கலாம் அதாவது d மதிப்பானது a மதிப்பிற்கு சமம் என்றால் n மதிப்பானது m மதிப்பிற்கு சமமாகும் இங்கு m மதிப்பானது 123 etc அதாவது அனைத்து குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் கிடைக்கப்பெறவில்லை முதலாவது ஆர்டர் இரண்டாவது ஆர்டர் மூன்றாவது ஆர்டர் அதாவது d மதிப்பானது b மதிப்பிற்கு சமம் ஆனால் b என்பது பூஜ்ஜியம் மேலும் இரண்டு பிளவுகளுக்கும் இடைப்பட்ட தூரம் பூஜ்ஜியம் ஆகும் இவ்வாறு இருந்தால் இதை ஒரு ஒற்றைப் பிளவு என்று கூறலாம் அதனால்தான் நமக்கு ஒற்றைப் பிளவிற்கான விளிம்பு விளைவு நமக்கு கிடைக்கிறது இங்கு d மதிப்பானது 2a என்றால் b a n 2m இரண்டாவது ஆர்டர் நான்காவது ஆர்டர் ஆறாவது ஆர்டர் நமக்கு கிடைக்கப் பெறாது அதாவது d மதிப்பானது 3a என்றாள் மூன்றாவது ஆர்டர் ஆறாவது ஆர்டர் ஒன்பதாவது ஆர்டர் குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கப் பெறாது இங்கே இரண்டாவது ஆர்டர் நான்காவது ஆர்டர் கிடைக்கப்பெறவில்லை ஏனென்றால் d மதிப்பானது 2a மதிப்பிற்கு சமமாகும் இந்த மையமானது Ɵ மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது கிடைப்பதாகும் இது தான் மைய மேக்ஸிமம் ஆகும் இங்கு n மதிப்பு 0 மேலும் n மதிப்பானது ஒன்றாக இருக்கும்பொழுது முதலாவது ஆர்டர் இரண்டாவது ஆர்டர் மூன்றாவது ஆர்டர் நமக்கு கிடைக்கப் பெறவில்லை அடுத்த பக்கத்தில் n மதிப்பானது 1 மற்றும் 2 என்று இருக்கும் நீங்கள் இப்பொழுது இந்தப்படத்தில் பார்த்தீர்களென்றால் மையத்திலுள்ள முதன்மை விளிம்பு விளைவு மேக்ஸிமம் உள்ளே உங்களுக்கு மூன்று குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் கிடைக்கிறது இரண்டு பக்கமும் உள்ள மடல்களில் உங்களுக்கு ஒரு குறுக்கீட்டு விளைவு மேக்சிமம் கிடைக்கிறது ஏனென்றால் நான்காவது ஆர்டர் இங்கு கிடைக்கப்பெறவில்லை அதாவது 3 குறுக்கீட்டு விளைவு முதன்மை மேக்ஸிமம் மையத்தில் கிடைக்கிறது இங்கு p யின் மதிப்பு ஒன்றாக இருக்கும்பொழுது மைய மேக்ஸிமம் என்பது 2p 1 3 என்று இருக்கிறது அதாவது இப்பொழுது d 3a எனில் மூன்றாவது ஆர்டர் நான்காவது ஆர்டர் ஆறாவது ஆர்டர் நமக்கு பக்கத்தில் உள்ள மடல்களில் கிடைக்கப்பெறாது P யின் மதிப்பு இரண்டாக இருக்கும் பொழுது 2p1 5 ஆகும் இப்பொழுது உங்களுக்கு விளிம்பு விளைவு மேக்ஸிமம் மையத்தில் எத்தனை குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் கிடைக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது அதாவது d மற்றும் a விகிதத்தில் இருந்து நாம் எந்தெந்த ஆர்டர்கள் கிடைக்கப்பெறவில்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவது ஆர்டர் நமக்கு கிடைக்கப் பெறவில்லை அதாவது மையத்தில் எத்தனை மேக்ஸிமம் கிடைக்கிறது என்று பார்த்து அதனுடன் ஒன்றைக் கூட்டி இரண்டால் வகுக்க வேண்டும் இங்கு 3 பிளஸ் 1 இதை இரண்டால் வகுத்தால் நமக்கு கிடைப்பது 2 அதாவது இரண்டாவது ஆர்டர் அதாவது இரண்டாவது ஆர்டர் நமக்கு கிடைக்கப் பெறவில்லை இப்பொழுது மற்ற கிடைக்கப்பெறாத ஆர்டர்களை எவ்வாறு கண்டு பிடிப்பது என்றால் நாம் முழு என்னால் பெருக்க வேண்டும் அதாவது 123 என்று எடுத்துக்கொண்டு இவற்றை இரண்டால் பெருக்கினால் 246 என்று கிடைக்கும் இவையெல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறாத ஆர்டர்கள் ஆகும் இப்பொழுது நீங்கள் N எண்ணிக்கையுள்ள பிளவுகளில் விளிம்பு விளைவை பார்த்தோமென்றால் அதற்கு விளைவுக் கீற்றணி என்று பெயர் இங்கு நமக்கு பிளவுகளின் எண்ணிக்கை N ஆகும் இங்கு நாம் தொகையீடு செய்யவேண்டியுள்ளது ஒற்றை பிளவுவிற்கான சமன்பாட்டில் நாம் E0 என்று எடுத்துக் கொண்டோம் இங்கே நான் C என்று எடுத்துள்ளேன் அதாவது C என்பது Y அச்சில் இரண்டாவது ஒளி மூலத்தின் ஓரலகு நீளத்திற்கான வீச்சு ஆகும் ஒற்றை பிளவிற்கான சமன்பாடு இவ்வாறு எழுதலாம் E C a2 ʃ a2 f இங்கு தொகையீடு வரம்பு மைனஸ் a2 பிளஸ் a2 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் இரட்டைப் அளவிற்கான சமன்பாடு கீழ்க்கண்டவாறு எழுதலாம் தொகையீடு வரம்பு d மைனஸ் a2 d பிளஸ் a 2 என்று எடுத்துக் கொள்கிறோம் E C a2 ʃ a2 f C d a2 ʃ da2 f மூன்று பிளவுகள் உள்ள குறுக்கீட்டு விளைவு தொகையீடு வரம்பு 2d பிளஸ் a2 2d மைனஸ் a2 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் எனில் N பிளவுகளுக்கு சமன்பாடு ஆனது n 1 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்

C d a2 ʃ da2 f இவ்வாறு எழுதினோம் என்றால் NaC என்பது வீச்சு ஆகும் இங்கு நான்E0 என்பதற்கு பதிலாக C என்று எடுத்துக் கொண்டுள்ளேன் இங்குவீச்சுகுறிப்பேற்றப்பட்டவீச்சாக கிடைக்கிறது அதாவது sin β β என்று கிடைக்கிறது இங்கு மற்றொரு பகுதியும் நமக்கு கிடைக்கிறது அது sin N γ sin γ இவ்வாறு நாம் சமன்பாட்டை தொடர்ந்தாள் நமக்கு கீழ்க்கண்டவாறு இன்டன்சிட்டி கிடைக்கிறது I0 N 2 a 2 C2 இங்கு N என்பது மிகவும் பெரிய மதிப்பாகும் எனவே நமக்கு இன்டன்சிட்டியும் அதிகமாக கிடைக்கிறது Sin2 Nγ Sin2γ மேற்கண்ட சமன்பாட்டில் முதல் பகுதியானது ஒற்றை பிளவினால் ஏற்பட்டதாகும் இரண்டாவது பகுதியானது குறுக்கீட்டு விளைவு காரணமாக ஏற்பட்டதாகும் இது N பிளவினால் ஏற்பட்ட குறுக்கிட்டு விளைவாகும் இப்பொழுது காமாவின் γ மதிப்பு பூஜ்ஜியம் என்றால் காமா γ என்றால் என்ன காமாவின் மதிப்பு கீழ்க்கண்டவாறு நாம் எழுதலாம் γ πd SinƟ λ γ 0 π 2π3π

இப்பொழுது γ வின் வரம்பின் மதிப்பு nπ என்று இருக்கும்பொழுது நமக்கு Sin Nγ Sinγ பகுதியானது பிளஸ் ஆர் மைனஸ் N என்று கிடைக்கிறது

எனில் Ɵ மதிப்பானது 0 ஆக இருக்கும்பொழுது நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் N என்று கிடைக்கிறது காமாவின் மதிப்பு n π என்று இருக்கும்பொழுது நமக்கு மேக்ஸிமம் இன்டன்சிட்டி கிடைக்கிறது இப்பொழுது நமக்கு கீழ்க்கண்ட நிபந்தனை கிடைக்கிறது πd SinƟ λ nπ அல்லது d SinƟ n λ இதுதான் முதன்மை மேக்ஸிமம் பெறுவதற்கான நிபந்தனையாகும் நமக்கு இங்கு குறுக்கீட்டு விளைவு காரணமாக நிறைய மேக்ஸிமம் கிடைக்கிறது அதனால் இதை நாம் இதை முதன்மை மேக்ஸிமம் என்று கூறுகிறோம் இவ்வாறு நாம் தொடர்ந்தோம் ஆனால் நமக்கு மினிமம் மற்றும் மேக்ஸிமம் கிடைக்கிறது படத்தில் பாருங்கள் இதுதான் இரண்டாம் நிலை மேக்ஸிமதிற்கான பகுதியாகும்

±nπ என்று இருந்தால் நமக்கு Sin Nγ 0 என்று கிடைக்கிறது அதாவது Sin2 Nγ Sinγ 0 இதுதான் மினிமம் பெறுவதற்கான நிபந்தனையாகும் இங்கு n மதிப்பானது பூஜ்ஜியமாக இருக்க முடியாது இப்பொழுது நீங்கள் பெறுவது d sin Ɵ n λ N குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் பெறுவதற்கான நிபந்தனையாகும் இங்கு n ±1 ±2 ± படத்தில் நீங்கள் பார்ப்பது இரண்டாம் நிலை மேக்சிமம் ஆகும் இவற்றிற்கு இடையில் நமக்கு கிடைப்பது முதன்மை மேக்ஸிமம் ஆகும் இவை குறுக்கீட்டு விளைவு ஏற்படுபவை ஆகும் இந்த குறுக்கீட்டு விளைவு மினிமம் கிடைப்பதற்கான நிபந்தனை என்னவென்றால் πN 2πN ஆகும் இரண்டாம் நிலை மேக்ஸிமம் கிடைப்பதற்கான நிபந்தனை இங்கு d sin Ɵ 2n1λ2N

±2n1π2 இங்கு π 2 என்பது கிடையாது ஏனென்றால் n என்பது பூஜ்ஜியமாக இருக்க முடியாது இங்கு n பூஜ்ஜியம் என்றால் அது முதன்மை மேக்சிமம் ஆகும் எனவே இந்த நிபந்தனை ஆனது 3 π என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது இங்கு n ±1 ±2 ± இந்த மதிப்புகளை சமன்பாட்டில் பிரதி இட்டாள் நமக்கு கிடைப்பது γ π d sin Ɵ λ இங்கு N என் மதிப்பானது 0 மற்றும் N இருக்கும்பொழுது நமக்கு 2 முதன்மை மேக்ஸிமம் கிடைக்கிறது இதற்கு இடையில் நமக்கு N 2 மினிமம் நமக்கு கிடைக்கிறது நமக்கு N பிளவுகள் கொண்ட 2 முதன்மை மேக்ஸிமம் இடையில் நமக்கு மினிமம் நிறைய கிடைக்கிறது படத்தில் காட்டிய மினிமம் அனைத்தும் இரண்டாம் நிலை மினிமம் ஆகும் இங்கு படத்தில் காட்டியது N 6 என்ற மதிப்பிற்கு ஆகும் ஆனால் N என்பது ஆயிரம் என்று இருந்தாள் நமக்கு நிறைய முதன்மை மேக்ஸிமம் கிடைக்கும் அதாவது முதன்மை மேக்ஸிமம் இன்டன்சிட்டி அதிகமாக இருக்கும் அவற்றிற்கு இடையில் நமக்கு இரண்டாம் நிலை மேக்ஸிமம் கிடைக்கும் பிளவுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் முதன்மை மேக்ஸிமம் இன்டர்சிட்டி நமக்கு சற்று மங்கலாக இருக்கும் படத்தில் காட்டியது இரட்டைப் பிளவிற்கான மேக்ஸிமம் மற்றும் மினிமம் ஆகும் இங்கு கிடைக்காமல் போன மேக்ஸிமம் மற்றும் மினிமம் நிபந்தனை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது da nm முதன்மை மேக்ஸிமம் அகலமானது எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது கணக்கிடலாம் படத்தில் காட்டியபடி மினிமம் என்பது ππN π2πN என்று இருக்கிறது இங்கு π ஏன் எடுத்துக் கொள்கிறோம் என்றால் N என்பது π மதிப்பிற்கு சமமாகும் எனவே நாம் π πN2 என்று எடுத்துக் கொள்கிறோம் இதே மாதிரியாக அடுத்த உள்ள பக்கத்தில் நாம் π πN π 2πN என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் அகலம் என்பது γ 2 π N இப்பொழுது d sin Ɵ 2 λ N முழு அகலம் என்பது ΔƟ 2 λ N d பாதி அகலம் என்பது அலைநீளத்தில் பாதியாகும் இப்பொழுது நிறப்பிரிக்கை அல்லது அலைப்பிரிகை என்றால் என்ன என்பது பற்றி விவாதிக்கலாம் கோணத்திற்கு ஏற்றவாறு அலைநீளம் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதேயாகும் விளிம்பு விளைவு கோணம் என்பது அலைநீளம் மாறும்பொழுது கோணம் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதாகும் அலைநீளம் மாறினால் விளிம்பு விளைவு கோணம் ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் மதிப்பிற்கு எவ்வாறு இருக்கும் கீழ்க்கண்ட நிபந்தனையை பாருங்கள் அதாவது d sin Ɵ n λ அதாவது d cos Ɵ d Ɵ n dλ dƟ dλ n d cos Ɵ இப்பொழுது பகு திறன் அல்லது பிரிதிறன் என்றால் என்ன என்று பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட அலை நீளத்திற்கு நமக்கு முதன்மை மேக்ஸிமம் கிடைக்கிறது மேலும் வேறொரு அலை நீளத்திற்கு முதன்மை மேக்சிமம் கிடைக்கிறது இந்த முதன்மை மேக்ஸிமம் இரண்டும் ஒரே ஆர்டர் ஆக இருக்கிறது இப்பொழுது படத்தில் பாருங்கள்இந்த இரண்டு உச்சிகளும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருக்கிறதா அல்லது அவற்றை தனித்தனியாக பார்க்க முடிகிறதா என்று பார்க்க வேண்டும் அவற்றை தனித்தனியாக பார்த்தோமென்றால் பிரித்த பகுதிகள் என்று கூறலாம் இப்பொழுது இரண்டு அலை நீளங்களையும் உங்களால் கூற முடிந்தால் அவற்றை பிரித்துப்பார்க்க முடிகிறது என்று கூறலாம் அது கீற்றணி யின் பிரி திறனை பொருத்தது ராலே நிபந்தனைபடி நாம் பிரிதிறன் என்ன என்று பார்க்கலாம் படத்தில் சிவப்பு வண்ணத்தில் உள்ளது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும் அலை நீளத்திற்கும் நீல வண்ணத்தில் உள்ளது மற்றொரு அலை நீளத்திற்கும் ஆன மேக்ஸிமம் ஆகும் இங்கு ஒரு அலை நீளத்தினால் உண்டான மினிமம் மற்றொரு அலை நீளத்தினால் உண்டான மேக்ஸிமம் நடுவில் இருந்தால் நாம் இரண்டையும் தனித்தனியாக பார்க்க முடியும் இந்த இடைவெளியானது குறைவாக இருந்தால் நாம் அவற்றைப் பிரித்துப் பார்க்க முடியாது அவை அகலமாக தெரியும் அதேசமயம் இடைவெளியானது மிகவும் அதிகமாக இருந்தால் நமக்கு நன்றாக தெரியும் அதாவது ஒன்றின் மேக்ஸிமம் மற்றொன்றின் மினிமம் பொருந்தியிருக்க வேண்டும் இதுதான் ராலே நிபந்தனையாகும் இந்த நிபந்தனையின்படி d sin Ɵ n λ இதை தொகையீடு செய்தால் நமக்கு கிடைப்பது d CosƟ λ N d CosƟ n Δλ பிரிதிறன் λ Δλ இந்த குறைந்த அளவு கோணம் ΔƟ நமக்கு இருக்கவேண்டிய அவசியமாகும் நிறத்திற்குரிய பிரிதிறன் என்பது எத்தனை கோடுகளை நாம் பார்க்க முடியும் என்பதாகும் இது கீற்றணியில் எத்தனை பிளவுகள் உள்ளன என்பதை பொருத்ததாகும் நாம் ஒற்றைப் பிளவு இரட்டைப் பிளவு கீற்றணி இவற்றை பார்த்துள்ளோம் அடுத்த வகுப்பில் இவற்றிற்கான சோதனையை சோதனைக் கூடத்தில் பார்க்கலாம்